வணக்கம் நான் விபுல் மாத்தூர் தலைமை பொறியாளர் விமான ஆய்வகம் IIT கான்பூர் ஏர்கிராஃப்ட்கள் பற்றியும் நம் நாட்டில் விமானங்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன ஒரு சிறிய நிறுவனத்தால் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கக்காட்சியை முன்வைக்க நான் இங்கு வந்துள்ளேன் செயல்பாடுகள் பராமரிப்பு ஆகியவற்றைப் புரிந்துகொள்வதற்கு முன் எந்தவொரு விமானமும் இயங்குவதற்கான விஷயங்கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஒரு விமானத்தை வடிவமைப்பது அபிவிருத்தி செய்வது சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் உற்பத்தியாளர்களின் பல்வேறு வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்களைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் சோதனைகளுக்கு மேலதிகமாக எங்களுடைய தினசரி சோதனைகளின் போது நாங்கள் மேற்கொள்ளும் ஆய்வுகளையும் விமானம் எவ்வாறு பறப்பதற்காக வெளியிடப்படுகிறது என்பதையும் விமானத்தை வெளியிடுவதற்கு முன் ஒரு விமானத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் என்ன போன்றவற்றை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் இதற்குப் பின்பு ஒரு எஞ்சின் இயந்திரம் தரையிறக்கப்படுவதை காணலாம் ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விமானத்துடன் தொடர்புடைய எல்லாம் ஏவியேஷன் ஆகும் இது ஒரு நடைமுறை அம்சம் அல்லது ஏரோநாட்டிக்ஸ் பற்றிய ஒரு கலை அதாவது விமானத்தை வடிவமைத்தல் ஒரு விமானத்தின் வளர்ச்சி வடிவமைப்பின் வளர்ச்சி வடிவமைக்கப்பட்ட விமானத்தின் உற்பத்தி செயல்பாடு மற்றும் வானூர்திகளில் பயன்பாடு ஆகியவை குறிப்பாக காற்று விமானங்களை விட கனமானது முதலில் நீங்கள் வடிவமைப்பை அடிப்படையாகக் கொண்ட ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க வேண்டும் அந்த இயந்திரம் உருவாக்கப்பட வேண்டும் உற்பத்தி முடிந்ததும் அது இயக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவே ஏவியேஷன் என்பது விமானத்தின் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி செயல்பாடு மற்றும் பயன்பாடு பற்றியது இப்போது இந்த விமான செயல்பாட்டில் இயந்திரம் உயிர் வாழ்க்கை மற்றும் பொருள் மதிப்பு ஆகியவை அடங்கும் எனவே பங்குகள் மிக அதிகம் எல்லாமே பாதுகாப்பைச் சுற்றியே இருக்கின்றன பாதுகாப்பைப் பற்றி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விமானத்தின் செயல்பாட்டில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் அது ஒரு பைலட் ஒரு பொறியாளர் அல்லது ஒழுங்குமுறை ஆணையம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்புக்காக உழைக்கிறோம் பாதுகாப்பு என்பது ஒழுங்குமுறைகள் கல்வி மற்றும் பயிற்சி மூலம் தோல்விகளைத் தடுப்பதாகும் செயல்பாட்டில் பராமரிப்பில் மற்றும் இயந்திரத்தை கையாள்வதில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் அவர்களுக்கு சரியான பயிற்சி அளிப்பதன் மூலமும் விதிகள் ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதன் மூலமும் தோல்விகளைத் தடுக்க முடியும் தனிநபர்கள் அல்லது சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு ஏற்படும் ஆபத்து அல்லது சேதங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிலான பாதுகாப்பு மட்டத்தில் அல்லது அதற்குக் கீழே குறைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் நிலை என்று பொருள் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதன் மூலமும் ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதன் மூலமும் நபர்கள் மற்றும் சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கப்படுவதற்கான ஆபத்து குறைக்கப்படுகிறது மேலும் இது ஆபத்தை அடையாளம் காணுதல் மற்றும் இடர் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான செயல்முறையாகும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாதுகாப்பு என்பது ஒழுங்கு முறைகள் கல்வி மற்றும் பயிற்சியின் மூலம் தோல்விகளைத் தடுப்பதாகும் இதன் பொருள் தனிநபர்கள் அல்லது சேதமடையக்கூடிய பொருட்களுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய ஆபத்தானது தொடர்ச்சியான செயல்முறையின் மூலம் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிலான பாதுகாப்பு அல்லது அதற்குக் கீழே குறைக்கப்பட்டு பராமரிக்கப்படக்கூடிய ஆபத்தை அடையாளம் காணுதல் மற்றும் இடர் மேலாண்மை செய்முறை ஆகும் எனவே நாம் அனைவரும் சம்பந்தப்பட்ட ஆபத்துக்களைக் குறைப்பதன் மூலம் பாதுகாப்பிற்காக உழைக்கிறோம் சம்பந்தப்பட்ட அபாயங்களைக் குறைப்பதன் மூலம் ஆபத்தை மேலாண்மை செய்கிறோம் ஒரு விமானம் என்றால் என்ன இப்போது ஏர்கிராஃப்ட் என்பது பூமியின் மேற்பரப்புக்கு எதிரான காற்றின் எதிர்விளைவுகளைத் தவிர காற்றிலிருந்து வரும் மற்ற எதிர்விளைவுகளிலிருந்து வளிமண்டலத்தில் ஆதரவைப் பெறக்கூடிய ஏதோ ஓர் எந்திரமாகும் மேலும் இது பலூன்கள் நிலையான அல்லது தனித்துவிடப்பட்ட ஏர் ஷிப்கள் கைட்கள் கிளைடர்கள் மற்றும் பறக்கும் இயந்திரங்கள் உள்ளடக்கியது எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வளிமண்டலத்தில் பூமி மேற்பரப்புக்கு எதிரான காற்றின் எதிர்வினைகளைத் தவிர காற்றின் மற்ற எதிர்விளைவுகளிலிருந்து ஆதரவைப் பெறக்கூடிய எந்த ஒரு இயந்திரம் ஆயினும் அது ஒரு ஏர் கிராப்ட் ஆக இருக்கலாம் அது தனித்து விடப்பட்ட அல்லது நிலையான பலூனாகவோ அல்லது ஒரு ஏர் ஷிப் கைட்டு கிளைடர் அல்லது எந்த ஒரு பறக்கும் எந்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போது ஒரு ஏரோபிளேன் என்றால் என்ன ஏரோபிளேன் என்பது பவரால் இயக்கப்படக்கூடிய காற்றை விட கனமான ஒரு ஏர்கிராப்ட் இது விமானத்தில் அதன் லிஃப்ட் ஐ முக்கியமாக பறக்கும்போது குறிப்பிட்ட நிலைமைகளில் நிலையாக உள்ள மேற்பரப்புகளின் ஏரோடைனமிக் எதிர்வினைகளிலிருந்து பெறும் எனவே ஒரு ஏர்கிராஃப்ட்க்கும் ஏரோபிளேனிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காணலாம் ஏரோபிளேன் இது ஒரு ஏர்கிராப்ட் ஆனால் பவரால் இயக்கப்படும் காற்றை விட கனமான விமானம் இது அதன் லிஃப்ட் மற்றும் பறத்தலை முக்கியமாக பரப்புகளில் ஏற்படும் ஏரோடைனமிக் எதிர்வினைகளிலிருந்து பெறுகிறது இப்போது உலகெங்கிலும் இந்த ஏர்கிராஃப்ட்களுக்கான நடவடிக்கை ஒரு சர்வதேச அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது UN இன் சிறப்பு நிறுவனம் இது சர்வதேச சிவில் விமான அமைப்பு ICAO என அழைக்கப்படுகிறது இது UN இன் சிறப்பு நிறுவனம் ஆகும் இது 1944 இல் ஐக்கிய நாடுகளால் நிறுவப்பட்டது எனவே ஏர்கிராப்ட் இன் செயல்பாடு உலகெங்கிலும் உள்ள ஏவியேஷனை நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் மேலும் சர்வதேச விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்ட திட்டங்கள் எல்லாமே இந்த இடத்தில் ஒருங்கிணைய செய்யப்படுகின்றன ஒரு ICAO அதன் தலைமையகத்தை மான்ட்ரியல் கனடாவில் கொண்டுள்ளது இந்தியாவில் சிவில் ஏவியேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆனது ஜெனரல் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் DGCA ஆகும் US சிவில் ஏவியேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆனது பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FAA மற்றும் ஐரோப்பாவில் அது ஐரோப்பிய சிவில் ஏவியேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஐரோப்பிய ஏவியேஷன் பாதுகாப்பு ஏஜென்சி EASA என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இந்திய சிவில் ஏவியேஷன் 1934 ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஏர்கிராப்ட் சட்டத்தின்படி இயங்குகிறது இதுவே இந்திய விமான விதிகள் ஆகும் இந்த சட்டத்தின் ஒரு பகுதியாக 1937 ஆம் ஆண்டு விமான விதிகள் உருவாக்க இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்திய ஏர்கிராப்ட் விதிகளில் பல்வேறு பகுதிகள் உள்ளன இது பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முதன்மை பகுதி இரண்டாவது பறத்தலுக்கான பொதுவான நிபந்தனைகள் மூன்றாவது பகுதி பாதுகாப்பு நிபந்தனைகள் நான்காவது பகுதி விமானத்தின் பதிவு மற்றும் அடையாளம் இடுதல் பகுதி ஐந்து விமானத்தின் பணியாளர்கள் பற்றியது பகுதி ஆறு ஏர்வொர்த்தினஸ் பற்றியது பகுதி ஏழு ரேடியோ டெலிகிராப் சாதனங்கள் பற்றியது பகுதி எட்டு ஏரோநாட்டிகல் பீக்கான்கள் கிரவுண்ட் விளக்குகள் மற்றும் ஃபால்ஸ் விளக்குகள் பகுதி ஒன்பது பதிவு புத்தகங்கள் பற்றியது பகுதி பதினொன்று ஏரோட்ரோம்கள் பற்றியது பகுதி பன்னிரண்டு விமான போக்குவரத்து சேவை பணியாளர்கள் பற்றியது பகுதி பன்னிரண்டு A ஏரோனாட்டிகல் தொலைதொடர்பு பற்றியது பகுதி பன்னிரண்டு B ஒழுங்குமுறை விதிகள் பன்னிரண்டு C பொறியியல் ஆய்வுகள் மற்றும் ஆபரேட்டர்கள் தவிர நிறுவனத்திற்கு தேவைப்படும் மற்ற மனித தேவைகள் பகுதி பதின்மூன்று ஏர் டிரன்ஸ்போட் சேவைகள் மற்றும் வான்வெளி பணிகள் பகுதி பதின்மூன்று A பொறியியல் ஆய்வுகள் மற்றும் உரிமையாளர் களுக்கான மனித தேவைகள் மற்றும் பகுதி பதினான்கு பொதுவானது எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏர்கிராப்ட் விதிகள் ஆனது பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கு முன்பாக அடைப்புக்குறிக்குள் விதிமுறைகள் மற்றும் விதிமுறை எண்கள் உள்ளன என்பதை நீங்கள் காணலாம் உதாரணத்திற்கு முதன்மை பகுதியில் 1 முதல் 3B வரை மொத்தம் 13 விதிகள் உள்ளன இதில் பகுதி 6 ஏர்ஒர்த்தினஸ் ஏர்கிராப்ட் பராமரிப்பு பணியாளர்களான நாங்கள் ஏர்கிராப்ட் இன் ஏர்ஒர்த்தினஸ் பகுதியில் மட்டுமே கருதப்படுகிறோம் மேலும் எங்களுக்கான விதிகள் விதி எண் 49 முதல் விதி எண் 62 வரை உள்ளது ஏர்கிராப்ட் சட்டம் 1934 இன் பிரிவு 4 ஆனது மத்திய அரசுக்கு விதிகளை உருவாக்கவும் ICAO உடன் தொடர்புடைய மாற்றங்களை செயல்படுத்தவும் தேவையான அதிகாரத்தை அளிக்கிறது எனவே சில தேவைகள் உள்ளன அவை ஒழுங்குமுறை ஆணையம் நாட்டின் சிவில் ஏவியேஷன் ஆகியவை ICAO வின் சில தேவைகள் மற்றும் ICAO உடன் தொடர்புடைய மரபுகளுக்கு இணங்கி இருக்க வேண்டும் எனவே அந்த தேவைகளுடன் இணைங்கி இருக்க ஏர்கிராப்ட் சட்டத்தின் பிரிவு 4 ஆனது மத்திய அரசை விதிகளை உருவாக்க அனுமதிக்கிறது இது DGCA க்கு தரநிலைகள் மற்றும் நடைமுறைகள் சிவில் விமானத் தேவைகள் ஆகியவற்றை கொடுக்க உதவுகிறது இதை நாம் CAR என்று அழைக்கிறோம் விரிவான தேவைகள் மற்றும் இணக்க நடைமுறைகளை குறிப்பிட இவைகள் வழங்கப்படுகின்றன இது மற்ற ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகளின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் தேவைகளை தரமானதாகவும் மற்றும் ஒத்திசைவு கொண்டதாகவும் மாற்றுகிறது டைரக்டர் ஜெனரலால் அவசியமாகக் கருதப்படும் ஏர்கிராப்ட் நடவடிக்கைகளின் பாதுகாப்பு தொடர்பான எல்லா சிக்கல்களையும் இது தீர்க்கிறது டைரக்டர் ஜெனரல் இங்கே டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் என்று குறிப்பிடபடுகிறார் இது விசாரணை நீதிமன்றங்கள் அல்லது மத்திய அரசு அல்லது டைரக்டர் ஜெனரலால் அமைக்கப்பட்ட குழுவின் எந்தவொரு பரிந்துரைகளையும் செயல்படுத்துகிறது இப்போது கொடுக்கப்பட்ட CAR எனப்படும் சிவளைசேஷன் தேவையை நீங்கள் காணலாம் இது பல்வேறு பிரிவுகளையும் பெற்றுள்ளது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரிவு 1 பொதுவானது பிரிவு 2 ஏர்வர்தினஸ் பிரிவு 3 ஏர் டிரான்ஸ்போர்ட் பிரிவு 4 ஏரோட்ரோம் தரநிலைகள் மற்றும் உரிமம் வழங்குதல் பிரிவு 5 வான்வழிப் பாதுகாப்பு பிரிவு 6 வடிவமைப்பு தரநிலைகள் மற்றும் வகைக்கான சான்றிதழ் பிரிவு 7 விமான பணியாளர்களுக்கான தரநிலை பயிற்சி மற்றும் உரிமம் வழங்குதல் பிரிவு 8 ஏர்கிராஃப்ட் நடவடிக்கைகள் பிரிவு 9 வான்வெளி மற்றும் ஏர் நேவிகேஷன் சேவைகளுக்கான தரநிலைகள் பிரிவு 10 ஏவியேஷன் சூழல் பாதுகாப்பு பிரிவு 11 ஆபத்தான சரக்குகளின் பாதுகாப்பான வான்வழி டிரான்ஸ்போர்ட் மீண்டும் ஏர்கிராஃப்ட் பராமரிப்பு ஆனது பிரிவு இரண்டான ஏர்வர்தினஸ் இன் கீழ் பராமரிக்கப்படுகிறது எனவே சிவில் ஏவியேஷன் சேவைகளின் பல்வேறு பிரிவுகளை நீங்கள் காணலாம் இவைகளெல்லாம் ஒழுங்குமுறைகள் ஏர்கிராஃப்ட் விதிகள் மற்றும் சிவில் ஏவியேஷன் தேவைகளுக்கானது இப்போது ஒரு ஏர்கிராஃப்ட் இன் வடிவமைப்பிற்கு வரும்போது வடிவமைக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட் சான்றிதழ் பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவுடன் DGCA டைப் சான்றிதழை அளிக்கிறது இந்த கொடுக்கப்படும் டைப் சான்றிதழ் ஆனது எந்த ஒரு வகையான ஏர்கிராஃப்ட் அல்லது என்ஜின் அல்லது ப்ரொபல்லர் இன் வடிவமைப்பு ஆனது டைரக்டர் ஜெனரல் ஆல் குறிப்பிடப்பட்ட ஏற்றுக் கொள்ளத்தக்க வடிவமைப்பு தரநிலைகள் உடன் ஒத்திசைந்து இருப்பதை குறிப்பிடுவதாகவும் டைரக்டர் ஜெனரல் ஆல் சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக் கொள்ளப்பட்டது என்பதை குறிப்பதாகவும் இருக்கும் இந்த டைப் சான்றிதழ் ஆனது ஏர்கிராஃப்ட் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமைப்பின் படி உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை குறிக்கிறது மேலும் இந்த வடிவமைப்பானது ஏர்வொர்த்தினஸ் தேவைகளுடன் ஒத்திசைந்து இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இருக்கிறது இந்த ரெகுலேடிங் அத்தாரிட்டி ஆனது ஒரு உபகரண வகைக்காக உருவாக்கப்பட்ட தேவைகளை இந்த வடிவமைப்பு பூர்த்தி செய்கிறதா என்பதை வடிவமைப்பு ஆவணங்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யும் ஏர்கிராஃப்ட் ஆனது டைப் சான்றிதழ் அளிக்கப்பட்ட உடன் இதற்கு ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழும் அளிக்கப்படுகிறது ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழ் என்பது ஒரு ஏர்கிராஃப்ட்க்கான தனிப்பட்ட ஆவணம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையான வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்பான இயக்க நிலையில் இருக்கிறது என்பதை உறுதிசெய்து குறிப்பிடுவதற்காக டைரக்டர் ஜெனரல் ஆல் அளிக்கப்பட்ட ஒரு ஏர்கிராப்ட்டிற்கான தனிப்பட்ட ஒன்று டைரக்டர் ஜெனரலால் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க C ஆஃப் A ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழ் ஒரு விமானத்தை பறக்க வைக்க அத்தியாவசிய தேவை இந்த ஆவணம் ஆனது ஏர்கிராஃப்ட்க்கு தனிப்பட்ட ஒன்று மேலும் இது ஏர்கிராஃப்ட் ஆனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையான வடிவமைப்பின் படியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையான சான்றிதழ் படியும் வடிவமைக்கப்பட்டது என்பதையும் மேலும் டைரக்டர் ஜெனரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆகியோரால் குறிப்பிடப்பட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒத்திசைந்து இருக்கிறது என்பதையும் மேலும் ஏர்கிராஃப்ட் செயல்பாடுகளுக்கு ஏதுவான பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது என்பதையும் உறுதி செய்கிறது விசையில் நிலைத்திருத்தல் அதாவது ஏர்கிராஃப்ட் தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் நிலையில் வைத்திருத்தல் என்ற ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழுக்கு தேவையான நிபந்தனைகளை CAR அளிக்கிறது இது ஏர்கிராஃப்ட் க்கு ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழ் அளிப்பதன் மூலமும் மேலும் ஏர்கிராஃப்டை வருடாந்திர ஏர்வொர்தினஸ் ரிவியூ சான்றிதழுக்கு உட்படுத்துவதன் மூலமும் உறுதிப்படுத்தப்படுகிறது இவற்றை நாம் ARC என்று அழைக்கிறோம் ஒருமுறை இந்த C ஆஃப் A கொடுக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியான ஏர்கிராஃப்டின் ஏர்வொர்தினசை உறுதிப்படுத்த இந்த ஏர்கிராஃப்ட் ஆனது வருடாந்திர ரிவியூற்கு உட்படுத்தப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக வருடாந்திர ARC அல்லது ஏர்வொர்தினஸ் ரிவியூ சான்றிதழ் வழங்கப்படுகிறது எனவே எந்தவொரு விமானமும் பறக்க C ஆஃப் A மற்றும் ARC அவசியம் ARC கள் செல்லுபடியாகும் பட்சத்தில் C ஆஃப் A செல்லுபடியாகும் என்று கருதப்படுகிறது விமானங்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களால் தொகுக்கப்பட வேண்டிய தொழில்நுட்ப தேவைகளையும் இது குறிப்பிடுகிறது இவைகள் இந்தியாவில் பதிவு செய்யப்படலாம் அல்லது வெளிநாட்டில் பதிவு செய்யப்படலாம் ஆனால் ஒரு இந்திய ஆபரேட்டரால் பயன்படுத்தப்படுவதால் செயல்திறன் மற்றும் பணிகளை நல்ல முறையில் வெளிக்காட்டுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட சலுகைகளை விளக்குவதற்காக செயல்பாடு மற்றும் ஏரோநாட்டிக்கல் தயாரிப்பு பாகங்கள் மற்றும் உபகரணங்களின் மேற்பார்வையிடுதலை இந்தியா உறுதி செய்கிறது இப்போது இந்தியாவில் எந்தவொரு ஏர்கிராஃப்ட்டையும் இயக்குவதற்கு முன்பு உரிமையாளரின் பொறுப்பு என்ன விமான உரிமையாளரின் பொறுப்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் ஒரு ஏர்கிராஃப்ட்டின் தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் க்கு உரிமையாளர் பொறுப்பேற்கிறார் மேலும் ஏர்கிராஃப்ட் பராமரிக்கப்படாவிட்டால் எந்த பறக்கும் செயல்பாடும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காற்றோட்டமான நிலையில் பொருத்தப்பட்ட எந்தவொரு செயல்பாட்டு அவசர உபகரணங்களும் சரியாக நிறுவப்பட்டதும் சர்வீஸபுள் அல்லது அன்சர்வீஸபுள் என தெளிவாக அடையாளம் காணப்படுகின்றன ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழ் இன்னும் செல்லுபடியாகும் மற்றும் விமானத்தின் பராமரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட பராமரிப்பு திட்டத்தின்படி செய்யப்படுகிறது எனவே விமானத்தை ஏர்வொர்த்தினஸ் நிலையில் பராமரிக்க வேண்டிய பல்வேறு பொறுப்புகளை நீங்கள் முதலில் காணலாம் செயல்பாட்டு அவசரநிலை உபகரணம் என எதுவாக இருப்பினும் சர்வீஸபுள் ஆக இருக்க வேண்டும் ஏதேனும் சேவை செய்யமுடியாததாக இருந்தால் அது தெளிவாக அடையாளம் காணப்பட வேண்டும் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டிருக்கும் இயந்திரத்தை இயக்கும் பைலட் சேவை செய்ய முடியாதது என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் மேலும் அந்த இன்சர்விஸபுள் கருவிகளைக் கொண்டு ஏர்கிராஃப்டை இயக்குவது விதிமுறைகளுக்கு உட்பட்டதா என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் ஏர்வொர்த்தினஸ் சான்றிதழ் அதாவது ஏர்வொர்த்தினஸ் ரிவ்யூ சான்றிதழ் செல்லுபடியாகும் ஏர்கிராஃப்டின் பராமரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட பராமரிப்பு திட்டத்தின்படியும் மற்றும் அந்த விமானத்தின் உற்பத்தியாளர் குறிப்பிட்டுள்ள தேவைகளுக்கு ஏற்பவும் செய்யப்படுகிறது இப்பொழுது ஏர்கிராஃப்ட்களின் ஒரு வகைப்பாடு உள்ளது ஏர்கிராஃப்ட்கள் காம்ப்ளக்ஸ் மோட்டார் பவர்டு ஏர்கிராஃப்ட் வகை 1 மெல்லிய ஏர்கிராப்ட்கள் மற்றும் வகை 2 மெல்லிய ஏர்கிராஃப்ட்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன காம்ப்ளக்ஸ் மோட்டார் பவர்டு ஏர்கிராஃப்ட் என்பது 5700 kg என்ற அதிகபட்ச நிறையை கொண்டுள்ள ஏரோபிளேன் அல்லது 19 இருக்கை கொண்ட பயணிகளுக்கு மேல் சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஏரோபிளேன் அல்லது குறைந்தபட்சம் இரு பைலட்டுகள் உடன் செயல்பட சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஏரோபிளேன் அல்லது டர்போஜெட் என்ஜின் அல்லது என்ஜின் களுடன் அமைக்கப்பட்ட ஏரோபிளேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டர்போபுராப் எஞ்சின்களுடன் அமைக்கப்பட்ட ஏரோபிளேன்கள் ஆகும் எனவே 5700 kg எடையுள்ள எந்தவொரு ஏரோபிளேன் அல்லது 19 க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய எந்தவொரு விமானமும் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு பைலட்டுகளால் இயக்கப்பட கூடிய அல்லது அதில் குறைந்தது ஒரு டர்போஜெட் என்ஜின் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டர்போபுராப் எஞ்சின் பொருத்தப்பட்டிருக்கும் ஏரோபிளேன் கள் காம்ப்ளக்ஸ் மோட்டார் பவர்டு ஏர்கிராஃப்ட் ஆகும் ஒரு ஹெலிகாப்டர் ஆக இருந்தால் அது 3175 கிலோ MTOM அல்லது 9 க்கும் மேற்பட்ட இருக்கை பயணிகளுக்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டதாகவோ அல்லது குறைந்தது இரண்டு பைலட்டுகள் உடன் செயல்படுவதற்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டதாகவோ அல்லது அது டில்ட்ரோட்டர் ஏர்கிராப்ட் ஆகவோ இருக்கலாம் எனவே ஏரோபிளேன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் விஷயத்தில் எந்தவொரு இயந்திரமும் இந்த பிரிவின் கீழோ இந்த எடை பிரிவின் கீழோ அல்லது இந்த அளவிலான பயணிகளின் எண்ணிக்கையை ஏற்றிச்செல்ல சான்றிதழ் உள்ளதாகவோ அல்லது இந்த எண்ணிக்கையிலான பைலட்டுகளால் இயக்கப்பட வேண்டியதாகவோ எனில் இது ஒரு காம்ப்ளக்ஸ் மோட்டார் பவர்டு ஏர்கிராஃப்ட் ஐ கொண்டிருக்கும் வகை 1 மெல்லிய ஏர்கிராப்ட் என்பது பின்வருமாறு 1000 kg ஐ விட குறைவான அதிகபட்ச டேக் ஆஃப் நிறையை கொண்டுள்ள ஏரோபிளேன் அல்லது செயில் பிளேன் அல்லது பவர்டு செயில் பிளேன் அதிகபட்ச டிசைன் லிஃப்டிங் வாயுக்கள் அல்லது ஹாட் ஏர் கனஅளவு ஆனது 3400 கன மீட்டர்களுக்கும் குறைவான அளவு கொண்ட பலூன்கள் கேஸ் பலூன்களுக்கு 1050 கன மீட்டர்கள் டெதற்டு கேஸ் பலூன்களுக்கு 300 கன மீட்டர்கள் ஆகும் இரு பயணிகளுக்கு மிகாமலும் அதிகபட்ச டிசைன் லிஃப்டிங் வாயுக்கள் அல்லது ஹாட் ஏர் கன அளவு ஹாட் ஏர் ஷிப்களுக்கு 2500 கன மீட்டர்களுக்கு மிகாமலும் வடிவமைக்கப்பட்ட ஏர்ஷிப் மற்றும் கேஸ் ஏர் ஷிப்களுக்கு 1000 கன மீட்டர்களுக்கு மிகாமலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏர் ஷிப் ஆகும் எனவே எந்தவொரு இயந்திரமும் வகை 1 ஏர்கிராஃப்டின் கீழ் வருவதற்கான பல்வேறு தேவைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் மீண்டும் வகை 2 மெல்லிய ஏர்கிராஃப்ட் என்பது பின்வரும் ஏர்கிராஃப்ட் அதிகபட்ச டேக் ஆஃப் நிறை 2000 kg அல்லது அதைவிட குறைவாக கொண்ட ஏரோபிளேன் இது காம்ப்ளக்ஸ் மோட்டார் பவர்டு ஏர்கிராஃப்ட் ஆக வகைப்படுத்தப்படாதது பின்வருமாறு உள்ள பண்புகளை கொண்டுள்ள ஒரு செயில் விமானம் அல்லது 2000 kg MTOM அல்லது அதைவிட குறைவாக MTOM கொண்ட பவர்டு செயில் விமானம் ஒரு பலூன் ஒரு ஹாட் ஏர்ஷிப் ஒரு கேஸ் ஏர்ஷிப் ஆகியவை 3 சதவீத அதிகபட்ச ஸ்டேட்டிக் ஹெவினஸ் ரிவர்ஸ் த்ரஸ்ட்டை தவிர நான் வெக்டர்டு த்ரஸ்ட் கன்வென்ஷனல் மற்றும் எளிய அமைப்பியல் வடிவமைப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் பலூனட் அமைப்பு மற்றும் நான் பவர் துணை கொண்ட கட்டுப்பாடுகள் அல்லது ஒரு மிக மெல்லிய ரோட்டார் ஏர்கிராஃப்ட் ரோட்டார் ஏர்கிராஃப்ட் எனவே வகை 2 மெல்லிய ஏர்கிராஃப்ட் வகைபாட்டிற்குள் வர தேவையான நிபந்தனைகள் இதுவே ஆகும் ஏர்வொர்த்தினஸ் பகுதிக்கு வரும் பொழுது ஏர்வொர்த்தினஸ் என்றால் என்ன ஏர்கிராப்ஃடின் ஒரு வகையான நிலை இது டைரக்டர் ஜெனரல் ஆல் குறிப்பிடப்பட்ட பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு ஏதுவான நிலையில் இருத்தல் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமைப்பை உறுதி செய்யும் வகையில் உள்ள ஏர்கிராஃப்ட் என்ஜின் ப்ரொபல்லர் அல்லது ஏர்கிராப்ஃடின் பகுதிகள் ஆகியவற்றின் நிலை எனவே எந்தவொரு இயந்திரமும் எந்தவொரு விமான இயந்திரமும் அல்லது புரோப்பல்லரும்அங்கீகரிக்கப்பட்ட வகை வடிவமைப்பின் படி தயாரிக்கப்பட்டும் உற்பத்தியாளரால் ஒழுங்குமுறை ஆணையத்தாலும் குறிப்பிடப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப பராமரிக்கப்படுவதாகவும் அங்கீகரிக்கப்பட்ட விமான பராமரிப்பு திட்டத்தின் படி பராமரிக்க படுவதாகவும் மேலும் டைரக்டர் ஜெனரலால் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளின்படி இது ஒரு பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு ஏதுவான நிலையில் உள்ளதாகவும் இருப்பின் ஏர்வொர்த்தி ஆக கருதப்படுகிறது தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் என்றால் என்ன தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் என்பது ஒரு ஏர்கிராஃப்ட் ஆனது அதனுடைய செயல்படும் காலத்தின் எந்த நேரத்திலும் ஏர்வொர்த்தினஸ் தரநிலைகள் உடன் இணங்கி இருப்பதையும் பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு ஏதுவான நிலையில் இருப்பதையும் உறுதி செய்யக்கூடிய எல்லா வகையான செயல்பாடுகளும் ஆகும் ஏர்கிராஃப்ட் ஆனது தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் நிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் அதனுடைய செயல்படும் காலத்தின் எந்த நேரத்திலும் உற்பத்தியாளர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆகியோரால் குறிப்பிடப்பட்ட எல்லா தேவைகள் மற்றும் எல்லா நிபந்தனைகளுடன் இணங்கி இருக்குமாறு பராமரிக்கப்பட வேண்டும் இது ஏர்வொர்த்தினஸ் தரநிலைகலுடன் இணங்கியிருக்குமாறு பராமரிக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட வகையான வடிவமைப்பின் படியும் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பான செயல்பாடுகளுக்கு ஏதுவான நிலையிலும் இருக்க வேண்டும் இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் அல்லது என்ஜின் அல்லது ப்ரோப்பல்லர் அல்லது எந்த வகையான இயந்திரமும் இந்த எல்லா பாதுகாப்பு தேவைகளுக்கும் இணங்கி இருப்பின் தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் நிலையில் இருப்பதாக கருதப்படும் பராமரிப்பு என்றால் என்ன பராமரிப்பு என்பது ப்ரீப் ஃப்லைட் ஆய்வை தவிர ஒரு பாகத்தின் ஓவர்ஹால் பழுதுபார்த்தல் ஆய்வு செய்தல் பாகங்களை மாற்றுவது மாற்றி அமைத்தல் அல்லது குறைபாடுகளை நீக்குதல் ஆகியவற்றின் காம்பினேசன் ஆகும் எனவே எந்த ஒரு விமானத்திற்கும் அல்லது இயந்திர பாகத்திற்கும் இவற்றில் ஏதோ ஒன்று அல்லது ஓவர்ஹால் பழுதுபார்த்தல் ஆய்வு செய்தல் பாகங்களை மாற்றுவது மாற்றி அமைத்தல் அல்லது குறைபாடுகளை நீக்குதல் ஆகியவற்றின் காம்பினேஷன் பராமரித்தல் என கருதப்படுகிறது பல்வேறு வகையான பராமரிப்புகள் உள்ளன ஹார்டு டைம் பராமரிப்பு ஆன் கண்டிஷன் பராமரிப்பு கண்டிஷன் மானிட்டரிங் பராமரிப்பு ஆகியவை ஹார்டு டைம் பராமரிப்பு என்பது ஒரு முதன்மையான பராமரிப்பு செயல்பாடு இதற்கு ஏர்கிராஃப்ட் மற்றும் ஏர்கிராஃப்ட் பாகங்களின் இன் அசெம்பிளி ஆய்வு குறிப்பிட்ட முடிவு செய்யப்பட்ட காலத்திற்கு தேவைப்படும் இந்த பராமரிப்பில் இயந்திர பாகங்கள் மற்றும் அவை ஆய்வு செய்யப்பட வேண்டிய பொருட்கள் நிலையான முடிவு செய்யப்பட்ட காலங்களில் செய்யப்பட வேண்டும் அதனால்தான் அவை ஹார்டு டைம் என்று அழைக்கப்படுகின்றன ஆயுட்காலம் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு பாகமும் உதாரணத்திற்கு 4 வருடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் பின்னர் அந்த குறிப்பிட்ட பாகம் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு அகற்றப்பட வேண்டும் அந்த நேரத்தில் அந்த பாகம் சர்வீஸபுள் நிலையில் உள்ளதா அல்லது அன்சர்வீசபுல் நிலையில் உள்ளதா பொருட்படுத்தப்படாது எனவே ஒரு குறிப்பிட்ட பாகத்திற்கு குறித்த ஆயுட்காலம் உள்ளது இதுவே ஹார்டு டைம் பராமரிப்பு என்று அழைக்கப்படுகிறது இதில் அந்த பாசம் ஒரு குறிப்பிட்ட முடிவு செய்யப்பட்ட காலத்திற்கு பின்பு நீக்கப்படுகிறது ஆன் கண்டிஷன் பராமரிப்பு என்பது மீண்டும் செய்யக்கூடிய விசுவல் ஆய்வு இயற்பியல் அளவீடுகள் இன்ஸ்டிடியூட் பென்ச் சோதனைகள் போன்றவற்றை நிறைவேற்றுதல் இது செய்யப்படுவதன் காரணம் ஏர்கிராஃப்ட் மற்றும் ஏர்கிராஃப்ட் பாகங்கள் இன் தொடர்ச்சியான சர்வீஸபுலிட்டியை அவற்றை முழுமையாக பிரித்து அகற்றாமலும் மற்றும் இந்த பாகங்கள் அவற்றுடைய செயல்பாடுகளில் கிரிட்டிக்கல் நிலையை அடையும் முன்பாகவும் முடிவு செய்வது ஆகும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆன் கண்டிஷன் பராமரிப்பில் நீங்கள் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அவைகள் விஷுவல் ஆய்வுகள் அவைகள் இயற்பியல் ஆய்வுகளாக இருக்கலாம் பென்ச் சோதனைகள் அல்லது இன்ஸ்டிடியூட் சோதனைகளாகவும் இருக்கலாம் மேலும் இவற்றை முழுமையாக பிரித்து அகற்றாமல் ஏர்கிராஃப்ட் மற்றும் ஏர்கிராஃப்ட் பாகங்களின் தொடர்ச்சியான சர்வீஸபிலிடியை உறுதிசெய்யலாம் மேலும் இதை செய்வதால் இந்த பாகமானது கிரிட்டிக்கல் நிலையை அடையும் முன்பாக அதனை நீக்குவதை நாம் உறுதிப்படுத்தலாம் உதாரணத்திற்கு எந்த ஒரு கருவியும் ஆன் கண்டிஷன் பராமரிப்பின்படி பராமரிக்க குறிப்பிடப்பட்டு இருந்தால் இரண்டு வருடங்களுக்குப் பிறகு அந்தக் கருவிக்கு நாம் பென்ச் ஆய்வு மேற்கொள்வோம் எனவே ஒவ்வொரு இரண்டு வருடத்திற்கும் நாம் கருவியை நீக்கி பென்ச் ஆய்வை மேற்கொள்வோம் அல்லது ஏர்கிராஃப்டில் இருந்து நீக்க தேவை இல்லாத சில குறிப்பிட்ட கருவிகள் உள்ளன ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆய்வில் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனக் குறிப்பிடப்பட்டிருந்தால் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் இதேபோன்று விஷுவல் ஆய்வுகள் இயற்பியல் அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டால் அந்த குறிப்பிட்ட பாகம் ஆன் கண்டிஷன் பராமரிப்பின் படி பராமரிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த ஆய்வு அல்லது அளவிடுதல் அல்லது சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த பாகம் சர்வீஸபுள் எனில் அதை நாம் நீக்க மாட்டோம் ஆனால் அந்த பாகம் அதனுடைய செயல்பாட்டு காலத்தில் கிரிடிகல் நிலையை அடையாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் கண்டிசன் மானிட்டரிங்கில் செயல் இழப்புகள் அல்லது தோல்விகள் ஏர்கிராஃப்டின் பாதுகாப்பை பாதிக்காத வகையில் பகுப்பாய்வின் மூலமாக சிக்கல் உள்ள பகுதிகளை அடையாளம் காணுதல் மற்றும் தீர்வு காணுதல் என்ற பராமரிப்பு பணி ஆகும் எனவே இந்த வகையான பராமரிப்பு செயல் இழப்புகள் அல்லது தோல்விகள் ஏர்கிராஃப்டின் பாதுகாப்பை பாதிக்காத வகையில் பகுப்பாய்வின் மூலமாக சிக்கல் உள்ள பகுதிகளை அடையாளம் காணுதல் மற்றும் தீர்வு காணுதல் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கிறோம் பிரிவண்டிடிவ் பராமரிப்பு இது முன்பாக முடிவு செய்யப்பட்ட கால இடைவெளிகளில் செயல்படுத்தப்படும் வேலைகளைக் கொண்டது மேலும் ஒரு ஏர்கிராஃப்ட் மற்றும் ஏர்கிராஃப்ட் பாகங்கள் அல்லது ஏர்கிராஃப்ட் அமைப்புகளை ஏர்வொர்தினஸ் நிலையில் பராமரிக்க உதவும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் மேற்கொள்ளும் எல்லா பிரிவண்டிடிவ் பராமரிப்பும் முன்பே முடிவு செய்யப்பட்ட கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்படும் வேலைகளை கொண்டது மேலும் இதனால் இந்த ஏர்கிராஃப்ட் மற்றும் ஏர்கிராஃப்ட் பாகங்கள் தொடர்ச்சியான ஏர்வொர்தினஸ் நிலையில் எல்லா நேரங்களிலும் பராமரிக்கப்படும் நீங்கள் பல்வேறு மேனுவல்கள் லாக் புத்தகங்கள் ஏர்கிராஃப்ட் செயல்பாடுகளுக்கு தேவையான சான்றிதழ்கள் ஆகியவற்றை காணலாம் மேனுவல்களுக்கு வரும் பொழுது பைலட்டால் ஏர்கிராஃப்டை ஆபரேட் செய்ய பின்பற்றப்பட வேண்டிய சாதாரண செயல்முறைகள் அவசரகால செயல்முறைகள் மற்றும் பல்வேறு வழிகாட்டுதல்களை குறிப்பிடும் பைலட் ஆப்பரேட்டிங் ஹேன்ட் புக் உள்ளது மேலும் இன்னொரு ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் மேனுவல் உள்ளது இது ஏர்கிராஃப்டை பராமரிக்க பின்பற்றவேண்டிய படிநிலைகளை குறிப்பிடுகிறது மேலும் இங்கே இன்னொரு இல்லுஸ்ட்ரேட்டட் பார்ட்ஸ் கேட்டலாக் உள்ளது இது பல்வேறு பகுதிகள்ஏர்கிராஃப்ட் இன் பல்வேறு பாகங்கள் மற்றும் அவற்றின் பார்ட் எண்களையும் அவற்றின் அளவுகளையும் இது விளக்குகிறது மேலும் இங்கே ஒரு வயரிங் டயக்ராம் மேனுவல் உள்ளது இது வயரிங் படங்கள் மின்னியல் படங்கள் ஒரு ஏர்கிராஃப்ட் இன் வெவ்வேறு அமைப்புகளுக்கான வயரிங் வரைபடங்களை குறிப்பிடுகிறது மேலும் சர்வீஸ் அண்ட் ரிப்பெயர் மேனுவல் என்று சொல்லப்படும் மற்றொரு மேனுவல் உள்ளது இது ஏர்கிராஃப்டின் பழுது நீக்கல் பற்றி குறிப்பிடுகிறது மேலும் பல்வேறு பாகங்களுக்கான ஆபரேட்டர் மேனுவல் உள்ளது உதாரணத்திற்கு ப்ரோபல்லர் என்ஜின் இதற்கு நம்மிடம் ஆபரேட்டர் மற்றும் இன்ஸ்டலேஷன் மேனுவல் உள்ளது இந்த மேனுவல்களை தவிர்த்து ஒரு ஏர்கிராஃப்டை இயக்க நாம் பல்வேறு லாக் புத்தகங்கள் பயண லாக் புத்தகங்கள் ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும் பயண லாக் புத்தகங்களானவை பறக்கும் காலங்கள் பைலட்டின் பெயர் எந்த இடத்திலிருந்து இந்த ஏர்கிராஃப்டை செல்ல வேண்டிய இடத்திற்கு பறந்து சென்றது விமானத்தின் வகை ஏர்கிராஃப்ட் சுமந்து சென்ற எரிபொருள் மற்றும் எண்ணை மற்றும் விமான செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு ஸ்னாக்ஸ் அல்லது சம்பவங்களை குறிப்பிடுகிறது எனவே பயண லாக் புத்தககம் என்பது ஏர்கிராஃப்ட் இன் பயணங்கள் பற்றியது மேலும் ஏர்கிராஃப்ட் லாக் புக் என்ற ஒன்று உள்ளது ஏர்கிராஃப்ட் லாக் புக் ஆனது மீண்டும் எத்தனை மணி நேரம் ஏர்கிராஃப்ட் பறந்தது என்பதை குறிப்பிடுகிறது அந்த குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட் மீது மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு ஆய்வுகள் மேலும் அந்த குறிப்பிட்ட எஞ்ஜின் மீது மேற்கொள்ளப்பட்ட மாற்றீடுகள் மற்றும் மாற்றங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது இதேபோல் ப்ரொப்பல்லர் மற்றும் ரேடியோவிற்கு உள்ளன எனவே நம்மிடம் பயண லாக் புக் ஏர்கிராஃப்ட் லாக் புக் என்ஜின் லாக் புக் புரபல்லர் லாக் புக் மற்றும் ரேடியோ லாக் புக் ஆகியவை உள்ளது மேலும் தேவையான பல்வேறு சான்றிதழ்கள் உள்ளன சேவைக்காக வெளியிடப்படுவற்கான சான்றிதழ் ஏர்கிராஃப்ட் ஆனது ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இந்த சேவைக்காக வெளியிடப்படுவதற்கான சான்றிதழ் தேவை இந்த சான்றிதழ் ஏர்கிராஃப்ட் ஆனது பறப்பதற்கு ஏதுவான நிலையில் உள்ளது மற்றும் ஏர்கிராஃப்ட் ஆனது ஏர்வொர்தினஸ் நிலையில் உள்ளது என குறிப்பிடும் பொறியாளரால் கொடுக்கப்படும் எனவே அந்த தேவைக்கான வெளியிடப்படுவதற்கு முன்னர் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பிறகு பைலட் ஏற்றுக்கொள்ளுதலில் கையெழுத்திட்டு பைலட் ஆனவர் ஏர்கிராஃப்ட்டை ஏற்பார் தேவைக்காக வெளியிடப்படுவதுஇந்த சான்றிதழை தவிர பல்வேறு வகையான சான்றிதழ்கள் ஒரு ஏர்கிராப்ட் பெற்று உள்ளன C ஆப் R என்று சொல்லப்படும் பதிவிடுதலுக்கான சான்று முன்பு நாம் ஏர்வொர்தினஸ் ற்கான சான்று ARC என்று சொல்லப்படும் ஏர்வொர்தினஸ் ரிவ்யூ சான்று இந்த C ஆப் A மற்றும் ARC சான்றிதழ் ஒருஒரு ஏர்கிராஃப்ட் இயக்க மிக முக்கியமானவை மேலும் DGCA ஆல் கொடுக்கப்படும் நாய்ஸ் சான்றிதழ் இது ஏற்றுக் கொள்ளப்பட்ட அளவிலான சத்தத்தை ஏர்கிராஃப்ட் உருவாக்கும் என்பதை குறிப்பிடும் மேலும் ஏர்கிராஃப்ட் நிலைய உரிமம் என்று சொல்லப்படும் ஏர் மொபைல் உரிமம் உள்ளது மேலும் எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டும் இயக்கபடுவதற்காக அது காப்பீடு செய்யப்பட்ட ஏர்கிராஃப்ட் காப்பீட்டு சான்றிதழ் உள்ளது எனவே ஒரு ஏர்கிராஃப்டை இயக்க வேண்டுமெனில் நிறுவனமானது DGCA வினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் பல்வேறு தேவைகள் பல்வேறு வழிகாட்டுதல்கள் எந்த ஒரு நிறுவனத்தையும் அங்கீகரிக்க DGCA வினால் குறிப்பிடப்பட்டு உள்ளன ஒரு நிறுவனமானது DGCA வினால் அங்கீகரிக்கப்பட தேவையான வசதிகள் பின்வருமாறு அந்த நிறுவனமானது தொடர்ச்சியான ஏர்வொர்தினஸ் மேலாண்மை செல்லை கொண்டிருக்க வேண்டும் இது ஹேங்கர் வசதியை கொண்டிருக்க வேண்டும் ஏர்கிராஃப்ட் ஸ்டோரை கொண்டிருக்க வேண்டும் ஏர்கிராஃப்ட் ஸ்டோரில் பல்வேறு வகையான ஸ்டோர்கள் உள்ளன அவை பான்டடு ஸ்டோர் குவாரன்ன்டைன் ஸ்டோர் ஃபியூவல் ஸ்டோர் ஆகும் மேலும் இது ஒரு பேட்டரி ஷாப் ஒரு ரேடியோ ஷாப் ஆகியவற்றைக் கொண்டு இருக்க வேண்டும் மேலும் ஏர்கிராஃப்டை நிறுத்த உங்களிடம் ஒரு டார்மாக் இருக்க வேண்டும் இந்த எல்லா வசதிகளும் உள்ள பிறகு DGCA என் உள் தணிக்கைகளால் பல்வேறு தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வெவ்வேறு வகையான ஸ்பாட் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டும் DGCA இன் எல்லா தேவைகள் உடன் இணங்கி உள்ளபோது நிறுவனமானது DGCA இனால் அங்கீகரிக்கப்படும் எனவே பல்வேறு சான்றிதழ்கள் தேவைப்படும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவே ஒரு ஏர்கிராஃப்டின் பதிவிற்கான சான்றிதழ் இது DGCA வினால் கொடுக்கப்படும் சான்றிதழ்களில் ஒன்று இது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆல் கொடுக்கப்படும் ஏர்வொர்தினஸ் சான்றிதழ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஏர்கிராஃப்டின் சொந்த நாடு மற்றும் உற்பத்தியின் போது ஏர்கிராஃப்டின் மேல் செய்யப்பட்ட பதிவு குறியீட்டை குறிப்பிடும் இது ஏர்கிராஃப்டின் உற்பத்தியாளர் மற்றும் ஏர்கிராஃப்ட் இன் அங்கீகரிக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட் வரிசை எண் ஆகியவற்றை குறிப்பிடும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு சாதாரண தனியார் வகை இந்த ஏர்கிராஃப்டை இயக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச பணியாளர்கள் மற்றும் அதிகபட்ச மொத்த எடை ஆகியவை இந்த ஏர்கிராஃப்டிற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் பார்த்தீர்கள் என்றால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏர்கிராஃப்ட்க்கு இந்த ஏர்வொர்தினஸ் சான்றிதழ் ஆனது 7 டிசம்பர் 1994 தேதி இடப்பட்ட மற்றும் 1937இல் நிறைவேற்றப்பட்ட ஏர்கிராஃப்ட் விதிகளின் சர்வதேச சிவில் ஏவியேஷனின் மரபுகளுக்கு இணங்க வழங்கப்பட்டுள்ளது இந்த ஏர்கிராஃப்ட் ஆனது வழக்கத்தில் உள்ள மற்றும் தொடர்புடைய செயல்பாட்டு வரைமுறைகள் ஏற்ப இயக்கப்பட்டு பராமரிக்கப்படும் எனில் ஏர்வொர்தியாக இருப்பதாக கருதப்படும் கொடுக்கப்பட்ட தேதிவரை மேலே குறிப்பிடப்பட்ட கட்டாய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யுமாறு இருப்பின் இந்த சான்றிதழ் ஆனது செல்லுபடியாக கூடியதாக இருக்கும் இல்லையெனில் முன்பாகவே திருப்பி பெறப்படும் அல்லது இடை நீக்கப்படும் எனவே இந்த ஏர்கிராஃப்ட் க்கு C ஆஃப் A சான்றிதழ் வழங்கப்பட்ட உடன் இது வருடாந்திர ரிவ்யூ க்கு உட்படுத்தப்படும் இதன் தொடர்ச்சியாக ஏர்வொர்தினஸ் ரிவ்யூ சான்றிதழ் வழங்கப்படும் இங்கே இந்த சான்றிதழ் ஆனது ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும் மேலும் C ஆஃப் A சான்றிதழ் ஆனது செல்லுபடி ஆகக்கூடியதாக இருக்க ஏர்கிராஃப்ட்க்கு செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு ஏர்வொர்தினஸ் ரிவ்யூ சான்றிதழ் தேவை இந்த ஏர்வொர்தினஸ் ரிவியூ சான்றிதழ் ஆனது செல்லுபடி ஆகவில்லை எனில் C ஆஃப் A ஆனது இடைநீக்கம் செய்யப்பட்டதாகக் கருதப்படும் மேலும் இந்த நாய்ஸ் சான்றிதழ் ஆனது ஒரு ஏர்கிராஃப்டின் இன் சொந்த நாடு பதிவு குறியீடுகள் ஏர்கிராஃப்ட் உற்பத்தியாளர் ஏர்கிராஃப்ட் வரிசை எண் இணைக்கப்பட்ட எஞ்சினின் வகை இணைக்கப்பட்ட ப்ரோப்பலரின் வகை அதிகபட்ச டேக் ஆஃப் நிறை அதிகபட்ச லேண்டிங் நிறை பின்பற்றப்பட வேண்டிய நாய்ஸ் சான்றிதழுக்கான தரநிலைகள் மற்றும் டேக் ஆஃப் சத்த அளவு ஆகியவற்றை குறிப்பிடும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா ஏர்கிராஃப்ட் க்கும் இந்த நாய்ஸ் சான்றிதழ் தேவை மேலும் எல்லா ஏர்கிராஃப்டும் ஒரு எடை அட்டவணையை கொண்டிருக்க வேண்டும் எனவே எல்லா ஏர்கிராஃப்ட் க்கும் எடை அட்டவணை தேவை ஏர்கிராஃப்ட் ஆனது எடை காணப்பட வேண்டும் காலி ஏர்கிராஃப்ட் டின் எடை கணக்கிடப்பட வேண்டும் பிறகு இந்த எடை அட்டவணை காணப்பட வேண்டும் இதில் உடைமைகளுடன் சேர்த்த பணியாளர்களின் எடை பயன்படுத்தப்படக் கூடிய எரிபொருள் எரிபொருள் டேங்க்களுடன் அதிகபட்ச பேலோடு ஏர்கிராஃப்ட் இன் CG அளவுகள் ஆகியவை குறிப்பிடப்படும் எனவே எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்கும் இந்த எடை அட்டவணை உருவாக்கப்பட்டு DGCA ஆனால் அங்கீகரிக்கப் படவேண்டும் எனவே இப்பொழுது ஏர்கிராஃப்டின் பராமரிப்பிற்கு வரும்பொழுது ஏர்கிராஃப்டின் உற்பத்தியாளர் பிராக்ரசிவ் கேர் ப்ரோக்ராம் எனப்படும் ஒரு பராமரிப்பிற்கான திட்டத்தை வடிவமைத்து இருப்பார் எனவே ஏர்கிராஃப்ட் பராமரிப்பு ஏர்கிராஃப்ட் ஆய்வு அனைத்தும் திட்டமிடப்பட்ட முறையில் நடைபெற செய்யப்படுகின்றன மேலும் அதே நேரத்தில் ஏர்கிராஃப்டின் செயலற்று இருக்கும் நேரம் குறைந்தபட்சமாக ஆக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுமையான ஏர்கிராஃப்டின் ஆய்வின் நோக்கம் மற்றும் விவரங்கள் மிக அதிகமானதாக உள்ளதால் இது எந்த ஒரு ஏர்கிராஃப்டையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செயலற்று இருக்க செய்யும் எனவே செயலற்று இருக்கும் நேரத்தை குறைப்பதற்காக மாற்று ஆய்வு திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன ஒரு பிராக்ரசிவ் இன்ஸ்பெக்சன் ப்ரோக்ராம் ஆனது ஒரு ஏர்கிராஃப்ட் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுவதை அனுமதிக்கிறது ஒரு ஏர்கிராஃப்டை படிப்படியாக ஆய்வு செய்தல் என்பது நாம் ஏர்கிராஃப்டை அதன் நிலை வாரியாக ஆய்வு செய்வதாகும் உதாரணத்திற்கு நாம் ஒரு ஏர்கிராஃப்டின் ஒரு பகுதியை ஒருகட்டத்தில் ஆய்வு செய்யலாம் இரண்டாவது கட்டத்தில் ஏர்கிராஃப்டின் வேறு ஒரு பகுதியை நாம் ஆய்வு செய்யலாம் மேலும் நாம் ஏர்கிராஃப்ட் முழுமையையும் வெவ்வேறு பகுதிகளை வெவ்வேறு கட்டங்களாக பகுக்கலாம் மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏர்கிராஃப்டை ஆய்வு செய்யலாம் முழுமையான ஏர்கிராஃப்ட் ஆய்வின் நோக்கம் மற்றும் விவரங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பகுதிகள் அல்லது கட்டங்களாக பகுக்கப்பட்டு பொதுவாக 4 முதல் 6 கட்டங்களாக பகுக்கப்படும் மேலும் அனைத்து கட்டங்களில் நிறைவும் ஒரு சுழற்சியை முடிக்கும் இது ஏர்கிராஃப்ட் ஆய்வின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த மாதிரியான திட்டங்களின் நன்மைகள் என்னவென்றால் எந்த ஒரு தேவையான பாகங்களும் ஒரு இரவுக்குள் முடிக்கப்பட்டு எந்த ஒரு வருவாய் ஈட்டும் திறனையும் இழக்காமலும் குழப்பாமளலும் ஏர்கிராஃப்ட் ஆனது தினசரி பறப்பதற்காக இயக்கப்படும் இந்த பிராக்ரசிவ் கேர் ப்ரோக்ராம் ஆனது 4 முதன்மை நடவடிக்கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை 1 இல் இருந்து 4 வரை இது எல்லா 50 100 200 மணிநேர தேவைகளையும் உள்ளடக்கும் மீதமுள்ள நடவடிக்கைகள் மற்ற வகையான கால இடைவெளி உள்ள ஆய்வுகளை உள்ளடக்கி இருக்கும் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதன்மை நடவடிக்கைகள் ஆனது நடவடிக்கை 1 லிருந்து நடவடிக்கை 4 வரை ஆகும் மேலும் ஒவ்வொரு 50 100 மற்றும் 200 மணி நேரங்களுக்கு ஒரு முறை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் மேலும் வெவ்வேறு மற்ற பல இடைவெளிகளுக்கு இணங்க செய்யப்படும் மற்ற வெவ்வேறு ஆய்வு தேவைகள் உள்ளன படிப்படியான ஆய்வுகளை செய்து முடிக்க ஆய்வு திட்டமானது நடவடிக்கைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரியான ஓவர் ஹால் மற்றும் மாற்றியமைப்பதற்கான தேவைகள் குறிப்பிட்ட நேரங்களில் நிறைவேற்றப்பட்டதை உறுதி செய்ய ஒவ்வொரு பாகங்களின் கால வரம்புகளும் ஒவ்வொரு ஆய்வு காலத்தின் போதும் சோதிக்கப்பட வேண்டும் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் சராசரி சுற்றுச்சூழல் நிலைமைகளில் சாதாரண பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட நிலப்பகுதிகள் வெப்பமண்டலப் பகுதிகளில் அல்லது மிக அதிகமான குளிர் காலநிலை கொண்ட பகுதிகள் போன்றவற்றில் இயக்கப்படும் விமானங்களுக்கு வியர் கரோஷன் மற்றும் லூப்ரிகேஷன் ஆய்வுகள் அடிக்கடி அதிகமாக தேவைப்படலாம் இந்த பாதகமான சூழல்களில் அடிக்கடி உள்ள கால இடைவெளிகளில் ஆய்வு நடவடிக்கைகளை குறிப்பிட்ட கால இடைவெளி நடவடிக்கைகளுக்கு இணங்க செய்ய வேண்டும் இந்த செயல்பாடானது ஆப்பரேட்டர் தன்னுடைய சொந்த ஆய்வு கால இடைவெளியை கள அனுபவத்தின் அடிப்படையில் அமைக்கும் வரை செய்யப்பட வேண்டும் ஆப்பரேட்டருடைய ஆய்வு கால இடைவெளிகள் ஆய்வு கால வரம்புகளை விட்டு விலகி இருக்கக் கூடாது எனவே ஏர்கிராஃப்ட் இயக்கப்பட கூடிய உள்ளூர் நிலைகளுக்கு ஏற்பவும் புவியியல் நிலைகளுக்கு ஏற்பவும் இந்த ஆய்வுகளின் கால இடைவெளிகள் ஆய்வு வகை ஆகியவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் உற்பத்தியாளரால் குறிப்பிடப்பட்ட குறைந்தபட்ச தேவைகள் எவ்வாறாயினும் பின்பற்றப்பட வேண்டும் எனவே நீங்கள் பார்க்கும் பொழுது நடவடிக்கை 1 ஆனது எல்லா 50 மணி நேர கால இடைவெளி கொண்ட ஆய்வுகளையும் மற்றும் ஃப்யூசலேஜ் பகுதியில் உள்ள 100 அல்லது 200 மணி நேர இடைவெளி கொண்ட ஆய்வுகளையும் கொண்டிருக்கும் எனவே நடவடிக்கை ஒன்று ஆனது ப்யூஸலேஜ் பகுதியுடன் தொடர்புடையது இது ப்யூஸலேஜ் பகுதியுடன் தொடர்புடைய எல்லா வகையான 50 100 மற்றும் 200 மணி நேர கால இடைவெளி கொண்ட ஆய்வுகளை கொண்டது நடவடிக்கை 2 ஆனது என்ஜின் கம்பார்ட்மெண்ட் பகுதி உடன் தொடர்புடையது இது எல்லா வகையான 50 மணி நேர 100 மணி நேர மற்றும் 200 மணி நேர கால இடைவெளி கொண்ட ஆய்வுகளை உள்ளடக்கியது இதேபோன்று நடவடிக்கை 3 ஆனது விங் பகுதியுடன் தொடர்புடையது இதுவும் எல்லா வகையான 50 மணி நேர 100 மணி நேர மற்றும் 200 மணி நேர கால இடைவெளி கொண்ட ஆய்வுகளை உள்ளடக்கியது நடவடிக்கை 4 ஆனது லேண்டிங் கியர் உடன் தொடர்புடையது இது எல்லா வகையான 50 மணி நேர 100 மணி நேர மற்றும் 200 மணி நேர கால இடைவெளி கொண்ட ஆய்வுகளை உள்ளடக்கியது எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடவடிக்கை 1 ஆனது ப்யூஸலேஜ் பகுதியை உள்ளடக்கியது நடவடிக்கை 2 எஞ்சின் கம்பார்ட்மென்ட் பகுதியை உள்ளடக்கியது நடவடிக்கை 3 விங்கை உள்ளடக்கியது நடவடிக்கை 4 லேண்டிங் கியர் ஐ உள்ளடக்கியது எனவே இந்த 4 நடவடிக்கைகளில் முதன்மையான பகுதிகளான ப்யூஸலேஜ் என்ஜின் விங் மற்றும் லேண்டிங் கியர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன நடவடிக்கையை 5 இல் இருந்து நமக்கு பல்வேறு வகையான குறிப்பிட்ட ஆய்வுகள் உள்ளன இவற்றுக்கு வெவ்வேறு வகையான கால இடைவெளிகளில் இணங்கிக் கொள்ளப்பட வேண்டிய வெவ்வேறு வகையான கால வரம்புகள் உள்ளன சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு நடவடிக்கை 5 ஆனது 400 மணி நேரங்கள் ஒரு வருடம் நடவடிக்கை 6 ஆனது 100 மணி நேரங்கள் மற்றும் அதன் பிறகு அதன் ஒவ்வொரு 500 மணி நேரங்களுக்கு ஒரு முறை இதன் அர்த்தம் இந்த நடவடிக்கை 6 ஆனது மீண்டும் செய்யப்படக்கூடிய ஆய்வை ஒவ்வொரு 500 மணி நேரங்களுக்கு ஒருமுறை பெற்றுள்ளது நடவடிக்கை 7 600 மணி நேரங்கள் அல்லது ஒரு வருடம் எது முன்பாக நடைபெறுகிறதோ அது இதேபோன்று வெவ்வேறு நடவடிக்கைகளை நடவடிக்கை 25 வரை நீங்கள் காணலாம் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கால இடைவெளிகளையும் வெவ்வேறு கால வரம்புகளையும் கொண்டது மேலும் அவை ஏர்கிராஃப்ட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு குறிப்பிட்ட ஆய்வுகளை கொண்டவை நடவடிக்கை 26 க்கு பிறகு நம்மிடம் ஒரு கரோஷனுக்கான திட்டம் உள்ளது கரோஷன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்ட ஆய்வு இதை நாம் CPCP என்று அழைக்கலாம் இவைகள் வேறுபட்ட கால இடைவெளிகளில் ஆய்வு செய்யப்பட்டும் இணங்கி கொள்ளப்படவும் வேண்டும் அதாவது 12 மாதங்கள் 24 மாதங்கள் 36 மாதங்கள் 48 மாதங்கள் 60 மாதங்கள் ஆகும் எனவே CPCP திட்டம் எனப்படும் கரோஷன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்ட ஆய்வுகள் வெவ்வேறு அளவுகளாக வெவ்வேறு கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் 12 மாதங்கள் 24 மாதங்கள் 36 மாதங்கள் 48 மாதங்கள் 60 மாதங்கள் ஆகும் இப்பொழுது ஒரு ஏர்கிராஃப்ட் இல் பல்வேறு முதன்மை அமைப்பியல் கூறுகள் உள்ளன ஒரு ஏர்பிளேன் பாகமானது குறிப்பிடத்தக்க அளவு ஃப்லைட் மற்றும் கிரவுண்ட் லோடுகளை சுமப்பதில் பங்காற்றினாலும் மேலும் அந்த பாகத்தின் செயலிழப்பானது ஏர்ஃபிரேமின் பேரழிவுக்கான செயல் இழப்பிற்கு வழிவகுத்தால் அந்த பாகம் ஆனது முதன்மை அமைப்பியல் கூறாக வகைப்படுத்தப்படும் முதன்மை அமைப்பியல் கூறுகளின் கண்காணிப்பே துணை அமைப்பியல் ஆய்வுத் திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும் இதை நாம் SSIP என்று அழைப்போம் எந்த ஒரு ஏர்கிராஃப்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட் பராமரிப்பு திட்டத்தின் வழிகாட்டுதலின் படியும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளின் அடிப்படையிலும் ஏர்கிராஃப்ட் இன் உற்பத்தியாளரால் குறிப்பிடப்பட்ட படியும் பராமரிக்கப்பட வேண்டும் இவைகள் நாம் பார்த்த நடவடிக்கை 1 இல் இருந்து நடவடிக்கை 4 வரையும் மற்றும் நடவடிக்கை 5 இலிருந்து நடவடிக்கை 25 வரையும் மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட ஆய்வுகளுக்கு தேவையான வெவ்வேறு நடவடிக்கைகளின் படியும் வெவ்வேறு கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்படும் வழக்கமான ஆய்வுகள் வழக்கமான ஆய்வுகளைத் தவிர ஏர்கிராஃப்ட் ஆனது கரோஷனுக்காக ஆய்வு செய்யப்பட வேண்டும் இதை நாம் CPCP கரோஷன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்டம் என அழைப்போம் மீண்டும் இதுவும் வெவ்வேறு கால இடைவெளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது 12 மாதங்கள் 24 மாதங்கள் 36 மாதங்கள் 48 மாதங்கள் 60 மாதங்கள் ஆகும் இப்பொழுது SSIP என்று அழைக்கப்படும் மற்றொரு திட்டம் உள்ளது முதன்மை அமைப்பியல் கூறுகளை கவனிப்பதற்கு இணங்க இது தேவைப்படுகிறது இதை நாம் SSIP எனப்படும் துணை அமைப்பியல் ஆய்வுத் திட்டம் என்றே அழைப்போம் எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவைகள் வெவ்வேறு அமைப்பியல் கூறுகள் ஏர்கிராஃப்ட் விங் மற்றும் என்பனேஜ் ப்யூசலேஜ் ஆகியவற்றில் உள்ள முதன்மை அமைப்பியல் கூறுகள் எனவே முதன்மை அமைப்பியல் கூறுகளை கவனித்துக் கொள்ள ஒரு துணை ஆய்வு ஆவணம் ஆனது உற்பத்தியாளர் ஆல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த SSIP எனப்படும் துணை அமைப்பில் ஆய்வு திட்டம் பாதிக்கப்பட்ட ஏர்கிராஃப்டின் தற்போதைய பயன்பாட்டு சோதனை மற்றும் ஆய்வு வழிமுறைகளை அடிப்படையாகக் கொண்டது முதன்மை சோதனை திட்ட முறைகள் ஒவ்வொரு முதன்மை அமைப்பியல் கூறுகளுக்கும் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு முதன்மை அமைப்பியல் கூறு என்பது அந்த அமைப்பின் செயல் இழப்பானது கண்டறியப்படாமல் இருப்பின் அது விமானத்தின் ஒட்டுமொத்த இழப்பிற்கும் வழிவகுக்கும் முதன்மை அமைப்பியல் கூறின் தேர்வானது அமைப்பியல் பகுதி அல்லது கூறு ஃபேட்டிக் கரோஷன் ஸ்டெரஸ் கரோக்ஷன் அல்லது விபத்தில் சேதம் முதன்மை அமைப்பியல் கூறில் ஏற்படும் வெடிப்பின் தொடக்கம் ஆகியவை ஏற்படும் தன்மையினால் மேற்கொள்ளப்படுகிறது இதுவே முதன்மை அமைப்பியல் கூறுகளை கவனித்துக்கொள்ள துணை அமைப்பியல் ஆய்வு திட்டம் எனப்படும் ஒரு துணை ஆய்வு ஆவணம் உற்பத்தியாளரால் உருவாக்கப்படும் இது தற்போதைய ஏர்கிராஃப்ட் பயன்பாடு சோதனை மற்றும் ஆய்வு முறைகளை அடிப்படையாகக் கொண்டது ஒரு செய்முறை ஆய்வு திட்டம் ஆனது ஒவ்வொரு முதன்மை அமைப்பியல் கூறுகளுக்கும் நிறுவப்படும் ஒரு முதன்மை அமைப்பியல் கூறு என்பது அதன் செயல் இழப்பானது கண்டறியப்படாமல் விடப்பட்டால் அது ஏர்கிராஃப்டின் மொத்த இழப்பிற்கும் வழிவகுக்கும் முதன்மை அமைப்பியல் கூறின் தேர்வு ஆனது ஃபேட்டிக் கரோஷன் ஸ்ட்ரெஸ் கரோஷன் அல்லது விபத்தில் ஏற்படும் சேதம் ஆகியவை எளிதில் ஏற்படும் தன்மையினால் பாதிக்கப்படும் இந்த துணை அமைப்பியல் ஆய்வு திட்டம் ஆனது உற்பத்தியாளர் ஆப்பரேட்டர் மற்றும் தொடர்புள்ள ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆகியோரின் ஒன்றிணைந்த முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வு திட்டம் ஆனது பலவருட பயன்பாட்டின் பிறகும் விமானத்தின் தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸுக்கு தேவைப்படும் தற்போதைய அமைப்பியல் பராமரிப்பு ஆய்வு மற்றும் துணை ஆய்வுகள் ஆகியவற்றைக் கொண்டது எனவே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த SSIP திட்டமானது ஆபரேட்டர்கள் விதிகள ரெகுலேட்டரி அத்தாரிட்டி உற்பத்தியாளர்களின் ஆய்வுகள் ஆகியோரிடம் இருந்து பெறப்படும் உள்ளீடுகளை அடிப்படையாக கொண்டது எனவே இந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் எல்லா முதன்மை அமைப்பியல் கூறுகளையும் கவனித்துக்கொள்ள ஒரு SSIP திட்டம் ஒன்று உருவாக்க உருவாக்கப்படும் ஏனெனில் ஏர்கிராஃப்ட் ஆனது வயதாகும்போது இந்த முதன்மை அமைப்பியல் கூறுகள் நன்றாக கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் அருகிலிருந்து அமைப்பியல் சேதத்தை தவிர்க்க கரோஷன் கண்காணிப்பு செய்யப்படவேண்டும் தற்போதைய ஆய்வுத்திட்டம் ஆனது கரோஷன் மற்றும் விபத்தினால் ஏற்படும் சேதங்களை கண்டறிய போதுமானதாக கருதப்படுகிறது துணை அமைப்பு ஆய்வு திட்டத்தின் நோக்கமானது ஃபேட்டிக் சேதத்தை கண்டறிவது ஆகும் ஏனெனில் காலத்தினால் இதன் சாத்தியக் கூறுகள் அதிகரிக்கும் ஃபேட்டிக் சேதமானது விரிசல் நீளத்தின் அதிகரிப்பால் ஒரு அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்கும் இதனால் முன்னதாக கண்டறியப்பட்டு பழுது நீக்கப்படுவது சேதத்தை குறைக்கும் மேலும் பழுதின் அளவையும் குறைக்கும் இந்த துணை அமைப்பியல் திட்டமானது 40000 மணி நேரங்களை விட குறைவாக உள்ள மாடல் 206 விமானங்களுக்கு செல்லுபடி ஆகும் இதைத்தாண்டி விமானத்தின் தொடர்ச்சியான ஏர்வொர்த்தினஸ் ஆனது இதற்குமேல் உறுதிப்படுத்தப்படாது 40000 பறக்கும் மணிநேரங்களுக்கு மேல் அடைந்தால் ஏர்ஃபிரேமின் ஓய்வு பரிந்துரைக்கப்படும் எனவே உற்பத்தியாளர் ஏர்கிராஃப்டின் ஆயுள் ஏர்கிராஃப்டின் ஆயுள் ஆனது 40000 பறக்கும் மணிநேரங்கள் என்ற வரம்புக்கு உட்படுத்தியதற்கான உதாரணம் இது ஆகும் இது 40000 பறக்கும் மணி நேரங்களுக்கு பிறகு இந்த ஏர்கிராஃப்ட் ஆனது ஏர்வொர்த்தியாக கருதப்படாது என்பதை கூறுகிறது இது செஸ்னா 206 விமானத்திற்கானது துணை அமைப்பியல் ஆய்வு திட்டத்தின் பணியானது ஃபேட்டிக் ஓவர்லோடு அல்லது கரோஷனால் ஏற்பட்ட சேதத்தை நான் டிஸ்ட்ரக்டிவ் மற்றும் விஷுவல் ஆய்வுகள் மூலமாக கண்டறிவது இந்த துணை ஆய்வு ஆவணம் ஆனது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை ஏர்ஃபிரேம் பாகங்கள் என்ஜின் மின்னியல் பொருட்கள் ஆகியவற்றுக்கு மட்டுமே ஆகும் மேலும் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அமைப்புகள் இந்த ஆவணத்தில் சேர்க்கப்படவில்லை இந்த SID ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே இருப்பின் நீங்கள் சுற்றியுள்ள பகுதிகளின் பாகங்கள் மற்றும் உபகரணங்களை ஆய்வு செய்து மதிப்பிட வேண்டும் இந்த பகுதிகளை விட்டு வேறு பகுதிகளில் சிக்கல்கள் கண்டறியப்பட்டால் உற்பத்தியாளருக்கு புகார் செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியம் சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு ஆய்வும் அதில் செயலிழப்புகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக உற்பத்தியாளரிடம் புகார் செய்யப்படவேண்டும் ஒரு கரோஷன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்டம் CPCP ஆனது ஒவ்வொரு விமானத்திற்கும் உருவாக்கப்பட வேண்டும் வழக்கமான பராமரிப்பு மற்றும் முதன்மை அமைப்பியல் கூறுளின் ஆய்வுகள் கரோஷன் ஆய்வுகள் ஆகியவற்றை உடன் சேர்த்து வழக்கமான சேவை தொடர்புடைய சுருக்கமான கால அறிவிப்பு தேவை வழிமுறைகள் மற்றும் சேவை தொடர்பான கடிதங்களை ஏர்கிராஃப்ட் அல்லது என்ஜின் அல்லது ப்ரொப்பல்லரின் உற்பத்தியாளர் ஆப்பரேட்டர் வழிகாட்டுதலுக்கு கொடுப்பார் நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இது ஒரு சேவை தொடர்புடைய அறிவிப்புக்கான ஒரு உதாரணம் இது ஒரு கட்டாய சேவை அறிவிப்பு அதனால்தான் இது சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இது பொருள் பாதிக்கப்பட்ட மாடல்கள் இணங்குவதற்கான நேரம் மற்றும் சேவை அறிவிப்பு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் ஆகியவற்றை குறிப்பிடும் இது செய்யப்பட வேண்டிய பராமரிப்பு செயல்முறையை குறிப்பிடுகிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏர்கிராஃப்டை இனிமேல் நீங்கள் பார்த்தால் இங்கு சேவை வழிமுறைகள் உள்ளன எனவே இந்த சேவை வழிமுறைகள் குறிப்பிட்ட சேவைக்கான அறிவிப்புகளுடன் தொடர்புடைய பராமரிப்பு படிநிலைகளை விளக்கமாக குறிப்பிடும் மேலும் உற்பத்தியாளர்களால் கொடுக்கப்படும் சேவை தொடர்புடைய கடிதங்கள் உள்ளன ஏர்கிராஃப்ட் இன் மேல் செய்யப்படக்கூடிய பல்வேறு வகையான ஆய்வு முறைகள் உள்ளன ஒரு இயந்திரவியல் ஆய்வு விஷுவல் ஆய்வு திறன் பரிசோதனை ஓவர்ஹால் கசிவு சோதனை காலிபரேஷன் சோதனை ஆகியவை இருக்கலாம் இயந்திரவியல் பரிசோதனைக்கு வந்தால் இது வழக்கமான ஆய்வு மற்றும் விரிவான ஆய்வு ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு செயல்முறை ஒரு பகுதி அல்லது அதன் நிலைமை தேவைகளுடன் இணங்கி இருப்பதை அளவீடுகளை எடுப்பது அல்லது ஆய்வு உபகரணத்தை பயன்படுத்துவதன் மூலமாக உறுதிப்படுத்துவதை உள்ளடக்கியது விஷுவல் இன்ஸ்பெக்சன் ஆனது கவனமாக மேற்கொள்ளப்படும் இயந்திர பாகத்தின் ஆய்வுகளை கொண்டது இது அந்த பாகத்தின் நிலைமை திறன் ஆகியவற்றை சோதிக்கிறது இந்த மின்கலன் மீதான சோதனைகள் அங்கீகரிக்கப்பட்ட மின்கலன் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் மின்கலன் உற்பத்தியாளர்களால் அமைக்கப்பட்ட செயல்முறைகளின் படி மின்கலனின் நிலையை சோதிக்க மின்கலனின் அவசரகால திறனின் 80 சதவீதத்தை 30 நிமிடங்களில் மின்னிறக்கம் செய்தல் என்ற வீதத்தில் மின்னிறக்கம் செய்யப்படும் போது குறைந்தபட்சம் அதனுடைய கணக்கிடப்பட்ட திறனில் 80 சதவீதத்தை கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்த இந்த செயல்முறைகள் மேற்கொள்ளப்படும் ஓவர்ஹால் என்பது ஒரு பிரிவை நீக்கி அதன் உண்மையான வடிவமைப்பு செயல்பாட்டு அளவை மீண்டும் பெறச் செய்தல் மேலும் பாகங்களை கொடுக்கப்பட்ட தர நிலைக்கு மாற்றி அமைத்தல் அல்லது பழுது நீக்குதல் கசிவு சோதனை ஆனது பிடோட் ஸ்டேட்டிக் அமைப்பிற்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அழுத்தத்தை கொடுத்து அல்டிமீட்டர் ஏர் ஸ்பீடு இண்டிகேட்டர் மற்றும் செங்குத்து ஸ்பீடு இண்டிகேட்டர் போன்ற பிடோட் ஸ்டேட்டிக் உபகரணங்களின் கசிவுகள் மற்றும் சரியான செயல்பாட்டை பரிசோதிப்பது ஆகும் காலிப்ரேஷன் ஆனது ஒரு பிரிவின் துல்லியத்தை ஏற்கனவே தெரிந்த தரநிலைகளுடன் ஒப்பிட்டு உறுதிப்படுத்தி குறிப்பிடும் வழிமுறை ஆகும் மேலே குறிப்பிடப்பட்ட ஆய்வுகளுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு சிறப்பு ஆய்வுகள் உள்ளன இந்த நிலையில் ஒரு கடினமான தரையிறக்கம் அல்லது அதிக எடைநிலையில் ஏற்படும் தரையிறக்கம் போன்ற சம்பவங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் சில ஆய்வுகள் தேவைப்படும் தரையிறக்கத்தினால் உருவாக்கப்படும் அமைப்பியல் ஸ்ட்ரெஸ் ஆனது அந்த நேரத்தில் ஏற்படும் மொத்த எடையை மட்டும் சார்ந்து இல்லாமல் தாக்கத்தின் தீவிரத்தையும் சார்ந்து இருக்கும் இருப்பினும் தொடர்பு நேரத்தின் போது உள்ள செங்குத்து திசைவேகத்தை மதிப்பிடுவதில் உள்ள கடினத்தன்மையினால் லேண்டிங் ஆனது ஒரு அமைப்பியல் சேதத்தை ஏற்படுத்த போதுமான தீவிரத்தை கொண்டுள்ளதா இல்லையா என்பதை முடிவு செய்வது கடினம் இந்த காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட எடையில் மேற்கொள்ளப்பட்ட தரை இறக்கத்திற்கு பிறகு ஒரு சிறப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் இது டிசைன் லேண்டிங் எடையை விட்டு அதிகரிக்க அல்லது ஒரு கடினமான லேண்டிங் ற்க்கு பிறகு அறிவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் இருப்பினும் இந்த கடினமான லேண்டிங் ஆனது இந்த ஏர்கிராஃப்ட் ஆனது டிசைன் லேண்டிங் எடையை விட்டு அதிகரிக்காமல் இருந்துள்ளதால் ஏற்பட்டு இருக்கும் எனவே சுருங்கிய விங் ஸ்கின் ஆனது அதிகப்படியான எடை லேண்டிங்கின் போது அளிக்கப்பட்டதை கண்டறியும் மிக எளிமையான குறியீடு ஆகும் எளிமையாக கண்டறியக் கூடிய மற்றொரு அறிகுறி ஆனது ரிவீட்டடு சீம்களில் ஏற்படும் எரிபொருள் கசிவு ஆகும் எனவே ஏர்கிராஃப்ட் ஆனது ஒரு கடினமான அல்லது கரடுமுரடான லேண்டிங்கிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதை காட்டக்கூடிய சில குறியீடுகள் ஆகும் இவை சுருங்கிய விங் ஸ்கின் அல்லது ரிவீட்டடு சீம்களில் ஏற்படும் எரிபொருள் கசிவு மேலும் இதனால் நீங்கள் கடினமான தரையிறக்கத்திற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் சேதம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ள மற்ற பகுதிகள் ஸ்பேர் வெப்ஸ் பல்க் ஹெட்ஸ் நேசிலி ஸ்கின் மற்றும் இணைப்புகள் ஃபயர்வால் ஸ்கின் மற்றும் விங் மற்றும் ஃப்யூசலேஜ் ஸ்டின்ஜர்கள் இவைகளில் எதுவும் பாதகமான விளைவுகளை காட்டவில்லை எனில் எந்த ஒரு தீவிரமான சேதமும் ஏற்படவில்லை என்பதை கருதுவது நியாயமாக இருக்கும் சேதமானது கண்டறியப்பட்டால் விரிவான ஆய்வு மற்றும் சீரமைப்பு சோதனைகள் அவசியமானவை ஆகும் ஒரு வேளை விமானம் கடுமையான டர்புலன்ஸ் வழியாக பறந்திருந்தால் ஒரு சிறப்பு டர்புலன்ஸ் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அது கடுமையான டர்புலன்ஸ் வழியான பறத்தலுக்கு பிறகு செய்யப்பட வேண்டும் அதிகப்படியான பக்கில்கள் அல்லது சுருக்கங்களுக்காக மேல் மற்றும் கீழ் விங் மேற்பரப்புகளை ஆய்வு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் சுருக்கங்கள் ஏற்பட்ட இடத்தில் சிறிதளவு ரிவெட்டுகளை அகற்றி அந்த ரிவட்டுகள் ஷியர் ஆகி உள்ளனவா அல்லது அதிகளவிலான ஷியரால் லோட் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை முடிவு செய்ய ரிவட் ஷாங்க்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் மிக அரிதாக இருப்பினும் ஒருவேளை ஏர்கிராஃப்ட் ஆனது மின்னல் தாக்குதலை எதிர்கொண்டால் ஏர்கிராஃப்ட் ஆனது நீட்டிக்கப்பட்ட சேதம் ஏதும் உள்ளதா என்பதை முடிவு செய்ய கவனமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஏர்கிராஃப்ட் ஆனது மின்னலால் தாக்கப்படும்பொழுது மின்னியல் மின்னோட்டம் ஆனது அமைப்பின் வழியாக கடத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மின்னிறக்கம் அடைவது அல்லது சிதறி செல்வது அனுமதிக்கப்பட வேண்டும் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள்தான் ஏர்கிராஃப்டின முதன்மையான நிலை மின்னிறக்க விக்ஸ் அல்லது அதிநவீன ஏர்கிராஃப்ட்களில் இவை பூஜ்ஜிய புல மின்னிறக்கிகள் அதிக வோல்டேஜ் கொண்ட மின்சாரத்தின் சர்ஜ்கள் அலுமினியம் அல்லது ஸ்டீல் போன்ற ஒரு நல்ல மின்சார கடத்தி வழியாக பாய்ந்தால் சேதமானது குறைந்த குறைந்தபட்சமாக அல்லது இல்லாமல் இருக்கும் அதி மின்னழுத்த சர்ஜ்கள் கட்டமைக்கப்பட்ட மின் பிணைப்புகள் இல்லாத ஃபைபர்கிளாஸ் ரேடோம் என்ஜின் கவுல் அல்லது ஃபெயரிங் கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக் விண்டோ அல்லது ஒரு காம்போசிட் அமைப்பு போன்ற உலோகம் அல்லாத அமைப்புகள் வழியாக பாயும் பொழுது எரிதல் மற்றும் அதிக தீவிரமான சேதங்கள் அமைப்பிற்கு ஏற்படும் அமைப்பின் மீதான விசுவல் ஆய்வு டிகிரேடேசன் பர்னிங் அல்லது காம்போசிட் ரெசின் அரிமானம் ஆகியவை எல்லா பாதிக்கப்பட்ட அமைப்புகளிலும் மின்னியல் பிணைப்பு ஸ்ட்ராப்கள் நிலைமின்னியல் மின்னிறக்க விக்ஸ் மற்றும் பூச்சிய புல மின்னிறக்கிகள் ஆகியவற்றில் ஏற்படுவதற்கான சான்றுகளைக் காண தேவை